எனவே நாம் பிளேக்சிபிள் பட்ஜெட்டைப் பற்றி அறிந்துகொள்ளும் பணியில் இருக்கிறோம் முந்தைய வகுப்பில் நான் உங்களுடன் கலந்துரையாடினேன் முதன்மை பட்ஜெட்டின் அடிப்படையில் மாறுபாடுகளை ஆராய்ந்தால் இந்த வழியில் விஷயங்கள் செல்கின்றன பின்னர் நாம் இங்கே கண்டறிந்த உண்மையான செயல்திறனை விட மாஸ்டர் பட்ஜெட் மற்றும் மாறுபாடுகள் உள்ளன இது ஒரு முதன்மை பட்ஜெட் தகவல் இது உண்மையான பட்ஜெட் உண்மையான செயல்திறன் மற்றும் இவை இங்கே நாம் கணக்கிட்டுள்ள மாறுபாடுகள் ஏனென்றால் இரண்டு வெவ்வேறு நிலைகள் முதனமை பட்ஜெட் 9000 அலகுகளுக்கும் உண்மையான செயல்திறன் 7000 அலகுகளுக்கும் உள்ளது எனவே சரியான ஒப்பீடு இல்லை சாத்தியமான மற்றும் மாறுபாடுகளைக் கண்டறிவது இந்த வகையான சூழ்நிலையில் சரியானதாக இருக்காது எனவே இந்த வரம்புகள் அல்லது மாஸ்டர் பட்ஜெட்டின் இந்த முக்கிய வரம்பு அல்லது ஸ்டாடிக் பட்ஜெட் பிளேக்சிபிள் பட்ஜெட்டுக்கு செல்ல வேண்டியிருக்கும் மற்றும் பிளேக்சிபிள் பட்ஜெட் என்பது இந்த வகையான பிரச்சினைகளுக்கு தீர்வாகும் நாம் இங்கே என்ன செய்கிறோம் நாம் இது போன்ற ஒரு பட்ஜெட்டை உருவாக்குவோம் சரியா எனவே பட்ஜெட் செயல்முறை நாம் மூன்று நிலைகளுக்குச் செய்துள்ளோம் இந்த விஷயத்தில் இந்த மூன்று நிலைகளிலும் நீங்கள் பார்த்தால் மூன்று நிலைகள் 7000 அலகுகள் 8000 அலகுகள் மற்றும் 9000 அலகுகளுக்கான பட்ஜெட்டை நாம் உருவாக்கியுள்ளோம் அதன்படி நாம் அதை விற்பனையாக மாற்றியுள்ளோம் பின்னர் மூன்று நிலைகளுக்கும் செலவு செய்யப்பட்டுள்ளது எனவே இங்கே ஒரு சூத்திரத்தை உருவாக்கியுள்ளோம் பிளேக்சிபிள் பட்ஜெட் சூத்திரம் பிளேக்சிபிள் பட்ஜெட் சூத்திரங்கள் எனவே இந்த சூத்திரத்தின் உதவியுடன் இது ஒரு அலகு உற்பத்தி செலவு கிடைத்ததும் எக்செல் ஏற்றுமதியை எளிதில் வைக்கலாம் இங்குள்ள அலகுகளின் எண்ணிக்கையை மாற்றலாம் இங்குள்ள அலகுகளின் எண்ணிக்கையை 7000 இலிருந்து 7500 ஆக மாற்றும் தருணம் இது தானாகவே இதன் மூலம் பெருக்கப்படும் பின்னர் தானாகவே செலவைப் பெறுவோம் இதேபோல் ஷிப்பிங் காஸ்ட் இதேபோல் நிர்வாகச் செலவு மற்றும் இந்த செலவுகள் அனைத்தும் உண்மையான உற்பத்தி நிலைக்கு அல்லது பட்ஜெட்டை மீண்டும் உருவாக்குவதற்கான செலவாக மாற்றப்படும் மேலும் உண்மையான உற்பத்தி நிலைக்கு ஒப்பிடத்தக்கது எனவே மூன்று நிலைகள் காணப்படுகின்றன எடுத்துக்காட்டாக 8000 அலகுகள் 7000 அலகுகள் மற்றும் 9000 அழகுகளுக்கான பட்ஜெட்டை நாம் தயார் செய்துள்ளோம் எனவே மொத்த விற்பனையின் அளவு நம்மிடம் இருந்தால் மூன்று நிலைகளுக்கு இருக்கலாம் அதற்கான பட்ஜெட்டை நாம் மூன்று நிலைககளுக்கு ஏற்கனவே உருவாக்கியனோம் சரியா இன்னும் இந்த மூன்று நிலைகளில் எதுவுமில்லை என்று ஒரு சிக்கல் இருந்தால் விற்பனை அந்த விஷயத்தில் சமமாக இருக்கும் எடுத்துக்காட்டாக இது 7000 8000 க்கு இடையில் எங்காவது இருக்கிறது மற்றும் மொத்த விற்பனை 7500 அலகுகளுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை நாம் ஏற்கனவே சூத்திரத்தை கணினியில் வைத்துள்ளோம் எனவே இந்த நேரத்தில் நீங்கள் 7000 இலிருந்து 7500 ஆக அல்லது 8000 முதல் 7500 வரை தானாக கணினி அதை பெருக்கி உண்மையான உற்பத்திக்கு இணையான 7500 அலகுகளுக்கான 7500 அலகு பிளேக்சிபிள் பட்ஜெட்டுக்கான பட்ஜெட்டைப் பெறுவோம் எனவே உற்பத்தியின் 7500 அலகுகளுக்கு மாறி செலவு மொத்த மாறி செலவு போக்குவரத்துக்கு செலவு என்னவாக இருக்க வேண்டும் நிர்வாக செலவுகள் என்னவாக இருக்க வேண்டும் மற்றும் மொத்த மாறி செலவு என்னவாக இருக்க வேண்டும் என்பதை ஒப்பிட்டுப் பார்க்க முடியும் மற்றும் நிலையான செலவைப் பற்றி பேசும்போது கடைசியாக நாம் அது அப்படியே இருக்கும் என எதிர்பார்க்கிறோம் ஆகவே உண்மையான விஷயத்தில் அது மாறவில்லை என்றால் எந்த பிரச்சனையும் இல்லை ஆனால் அது உண்மையானதாக மாறிவிட்டால் 7500 அலகுகளுக்கும் நிலையான உற்பத்தி செலவு 370000 டாலர்களாக இருக்கும் என்றும் அது உயர்ந்துவிட்டால் 380000 டாலர் ஆக இருக்கலாம் என்றும் கூறுவோம் அல்லது அது 360000 டாலராக குறைந்துவிட்டது அதற்கான காரணங்களை நாம் அறியலாம் இதேபோல் நிலையான விற்பனை மற்றும் நிர்வாக செலவுக்கு இது 33000 என மதிப்பிடப்பட்டுள்ளது சரியா எனவே இது 33000 ஆக இருந்தால் அது அனைத்து மட்ட உற்பத்திக்கும் 33000 ஆக இருக்க வேண்டும் 7000 முதல் 9000 வரை இருக்கலாம் எனவே அது 33 என்றால் நாம் அதை 33 என்று கருதி அதை உண்மையானவற்றுடன் ஒப்பிட்டு பின்னர் மாறுபாடு அல்லது விலகலைக் கண்டுபிடிக்க முயற்சிப்போம் அதற்கான காரணத்தைக் கண்டுபிடிக்க முயற்சிக்கவும் ஆகவே மூன்று நிலைகளை ஸ்டாடிக் பட்ஜெட்டைப் போலல்லாமல் ஒரு நிலைக்கு மட்டும் தரப்படுத்தியிருக்கிறோம் என்று நாம் இங்கே கருதலாம் எனவே உண்மையான விற்பனை மூன்று நிலைகளில் ஏதேனும் ஒன்றோடு இணைந்திருக்க வாய்ப்புள்ளது இது 7000 அலகுகளாக இருக்கலாம் அது 8000 அலகுகளாக இருக்கலாம் அல்லது அது 9000 அலகுகளாக இருக்கலாம் இந்த மூன்று நிலைகளில் ஏதேனும் ஒன்று இருந்தால் 7500 அல்லது 8500 அலகுகள் இருக்கலாம் அந்த விஷயத்தில் பட்ஜெட்டை ஒப்பிடும் நேரத்திலோ அல்லது எப்பொழுது வேண்டுமானாலும் உண்மையான செயல்திறன் கிடைக்கிறது அதற்கு நிமிடங்கள் ஆகும் தானாகவே கணினி ஒரு பட்ஜெட் புதிய பட்ஜெட்டை உருவாக்கும் இது செலவு மற்றும் விற்பனை விலை தொடர்பான வெவ்வேறு தகவல்களுடன் அலகுகளின் எண்ணிக்கையை வெறுமனே பெருக்கும் மேலும் நம்மால் முடியும் நெகிழ்வான மட்டத்தில் முதல் பட்ஜெட்டைக் கொண்டிருக்க வேண்டும் அல்லது உண்மையான உற்பத்தி நிலையை கொண்டிருக்கலாம் பின்னர் உற்பத்தியின் வரவுசெலவுத் திட்டத்துடன் ஒப்பிடுவதன் மூலம் மாறுபாடுகளை நாம் எளிதாகக் கண்டறிய முடியும் எனவே இது அர்த்தமுள்ளதாக இருக்கிறது ஏனென்றால் முதலில் நீங்கள் இரு நிலைகளையும் சமன் செய்ய வேண்டும் பட்ஜெட் என்ன உண்மையான உற்பத்தி என்ன அந்த நிலை ஒரே மாதிரியாக இருக்க வேண்டும் பட்ஜெட் விற்பனை என்ன உண்மையான விற்பனை என்ன அந்த நிலை ஒரே மாதிரியாக இருக்க வேண்டும் நீங்கள் மீண்டும் கண்காணிக்கத் தொடங்குங்கள் ஆனால் நீங்கள் எந்த அர்த்தமும் இல்லாத 9000 முதல் 7000 அல்லது 7000 முதல் 9000 அலகுகளை ஒப்பிட்டுப் பார்த்தால் மாறுபாடு இருக்க வேண்டும் என்ன மாறுபாடுகள் உள்ளன அதாவது கட்டுப்படுத்தக்கூடியவை கட்டுப்படுத்த முடியாதவை ஏற்றுக்கொள்ள முடியாதவை ஏற்றுக்கொள்ள முடியாதவை இது மிகவும் கடினமான சூழ்நிலை சரியா எனவே நெகிழ்வான வரவு செலவுத் திட்டங்களுக்குச் செல்வது அல்லது ஒன்றுக்கு மேற்பட்ட நிலை எதிர்பார்த்த செயல்பாடுகளுக்கு பட்ஜெட்டை உருவாக்குவது எப்போதும் நல்லது இப்போது இதற்குப் பிறகு பிளேக்சிபிள் பட்ஜெட் நம்மிடம் தயாரானவுடன் நாம் மாறுபாடு பகுப்பாய்விற்குச் செல்கிறோம் இது உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் அறிக்கை ஏனெனில் இந்த அறிக்கை மாறுபாடு பகுப்பாய்வைப் பொருத்தவரை மற்றும் இறுதிவரை மிகவும் பயனுள்ள அறிக்கையாகும் எந்தவொரு பட்ஜெட் பயிற்சியின் நோக்கமும் பட்ஜெட் செய்யப்பட்ட செயல்திறனை உண்மையான செயல்திறனுடன் ஒப்பிட்டு மாறுபாடுகளைக் கண்டறிவதுதான் எனவே நாம் மாறுபாடுகளைக் கண்டுபிடித்து பின்னர் மாறுபாடுகளுக்கான காரணங்களைக் கண்டுபிடித்து அந்த மாறுபாடுகளைக் கட்டுப்படுத்த முயற்சிக்க வேண்டும் இதனால் அடுத்த முறை இந்த மாறுபாடுகள் இந்த சூழ்நிலையை ஏற்படுத்தாது எனவே அளவிட வேண்டாம் நாம் ஒவ்வொரு முறையும் ஒவ்வொரு விதத்திலும் செயல்பாடுகளை கட்டுப்படுத்த முடியும் மற்றும் இறுதியாக நாம் விரும்பும் மதிப்பீட்டை அடைந்தோம் அதாவது இலக்குகள் குறிக்கோள்கள்நாம் அடைய விரும்பும் குறிக்கோள் சரியா இப்போது இந்த அறிக்கையைப் பாருங்கள் இது எவ்வளவு சுவாரஸ்யமானது அறிக்கை 2019 ஜனவரி 31 ஆம் தேதியுடன் முடிவடைந்த மாதத்திற்கான செயல்திறனின் மாறுபாடு பகுப்பாய்வு சரியா இப்போது இந்த விஷயத்தில் நாம் இங்கே சில நெடுவரிசைகளை உருவாக்கியுள்ளோம் முதலில் இது ஒரு மாஸ்டர் பட்ஜெட் எத்தனை அலகுகள் 9000 அலகுகள் சரி உண்மையான செயல்திறன் என்ன என்பதற்கான உண்மையான பட்ஜெட் உண்மையான செயல்பாட்டு மட்டத்தில் உண்மையான முடிவுகள் இவை இதன் பொருள் பட்ஜெட் 9000 க்கு இருந்தது ஆனால் உண்மையான செயல்திறன் 7000 அலகுகள் வரை மட்டுமே நாம் விற்க முடியும் எனவே இந்த நெடுவரிசை அல்லது நெடுவரிசை எண் 5 ஐ நெடுவரிசை எண் 1 உடன் ஒப்பிட முடியுமா அல்லது அதற்கு நேர்மாறாக இருந்தால் எந்த அர்த்தமும் இல்லை ஏனெனில் 7000 அலகில் செலவு வித்தியாசமாக இருக்கும் என்றும் 9000 அலகுகளின் 9000 மட்டத்தில் செலவு உற்பத்தி மற்றும் விற்பனை நிலை நிச்சயமாக வித்தியாசமாக இருக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது எனவே இப்போது நாம் ஒரு பட்ஜெட்டை உருவாக்க வேண்டும் இது அதே அளவிலான உற்பத்திக்கான பிளேக்சிபிள் பட்ஜெட்டாகும் இது 7000 என்ற பொருளில் உண்மையானது ஆனால் நாம் இரண்டு வகையான மாறுபாடுகளைக் கொண்டிருக்க வேண்டும் விற்பனை செயல்பாட்டு மாறுபாடுகள் போன்று மாறுபாடுகளை நாம் கணக்கிடுகிறோம் இரண்டாவது பிளேக்சிபிள் பட்ஜெட் மாறுபாடு என்று நான் உங்களிடம் சொன்னேன் பட்ஜெட் செய்யப்பட்ட நிலைக்கும் உண்மையான நிலைக்கும் இடையில் நாம் முதலில் விற்பனை நடவடிக்கை மாறுபாடுகளை கணக்கிடுகிறோம் ஏன் உண்மையான விற்பனை செயல்பாடு எதிர்பார்க்கப்பட்ட அல்லது பட்ஜெட் செய்யப்பட்ட 9000 அலகிலிருந்து 7000 அலகுகளாக குறைந்துள்ளது முதலில் அதற்கான காரணத்தை நாம் கண்டுபிடிக்க வேண்டும் சரியா பிறகு நாம் 7000 அலகுகளுக்கு பிளேக்சிபிள் பட்ஜெட் தயார்செய்யவேண்டும் இது ஏற்கனவே இல்லை என்றால் நாம் ஒரு பிளேக்சிபிள் பட்ஜெட்டை உருவாக்க வேண்டும் பின்னர் பட்ஜெட் செய்யப்பட்ட 7000 மற்றும் உண்மையான 7000 செயல்திறனை ஒப்பிட்டு பிளேக்சிபிள் பட்ஜெட் மாறுபாடுகளைக் கண்டறிய வேண்டும் இப்போது இந்த விஷயத்தில் முதலில் நீங்கள் நெடுவரிசை எண் 1 நெடுவரிசை எண் 5 ஐப் பார்க்கிறீர்கள் சரியா எனவே இவை இரண்டு நெடுவரிசைகள்தான் உண்மையான செயல்திறன் மாஸ்டர் பட்ஜெட் எனவே 7 மற்றும் 9 க்கு இடையில் ஒப்பீடு சாத்தியமில்லை என்பதால் இந்த நெடுவரிசையையும் உருவாக்கினோம் இது ஒரு நெடுவரிசை எண் 3 அதாவது 7000 அலகு நிலைக்கு ஒரு பட்ஜெட்டை உருவாக்கியுள்ளோம் பின்னர் முதலில் நெடுவரிசை எண் 5 ஐ நெடுவரிசை எண் 3 மற்றும் நெடுவரிசை எண் 3 ஐ நெடுவரிசை எண் 1 உடன் ஒப்பிடுகிறோம் எனவே இரண்டு மாறுபாடுகள் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளன முதலில் அனைத்து நிலை நடவடிக்கைகளும் 9 முதல் 7 வரை குறைந்துவிட்டன எனவே 9000 அலகு உற்பத்தி மற்றும் விற்பனையின் அளவு இது எதிர்பார்த்த செலவு மற்றும் இறுதியாக இருந்தால் அது உண்மையில் எவ்வளவு இருக்கிறது அது 7000 அலகுகளின் விஷயத்தில் இருக்க வேண்டும் எனவே உங்கள் பட்ஜெட் நிலை 9000 அலகுகளின் உண்மையானது 7000 என்பதை நாம் இங்கு கண்டுபிடித்துள்ளோம் எனவே நாம் 7000 க்கு ஒரு பட்ஜெட்டை உருவாக்கியுள்ளோம் மேலும் மாறுபாடு வந்தது செயல்பாட்டு நிலை மாறுபாடு 2000 எதிர்மறை சாதகமற்றது ஏனெனில் இந்த செயல்பாடு பட்ஜெட்டில் 9000 இலிருந்து உண்மையான 7000 ஆக 2000 அலகுகளுக்கு வந்துவிட்டது பின்னர் விற்பனை எண்ணிக்கை நிச்சயமாக குறைந்துவிட்டது ஏனெனில் விற்பனை மதிப்பு 279 ஆக இருக்கும் என்று எதிர்பார்க்கப்பட்டது ஆனால் இப்போது விற்பனை விலையைப் பார்க்கும்போது அது 217000 டாலராக உள்ளது எனவே 62000 டாலர் மாறுபாடு உள்ளது ஏனெனில் அதே எண்ணிக்கையிலான அலகுகள் குறைந்து வருவதால் இயற்கையாகவே விற்பனை மதிப்பு குறையும் மற்றும் சாதகமற்ற ஒரு மாறுபாடு உள்ளது ஏனென்றால் 2000 என்றளவில் அலகுகளின் எண்ணிக்கை குறைந்துவிட்டது இப்போது நாம் இப்போது மாறி செலவு பற்றி பார்ப்போம் மாறி செலவு நிச்சயமாக சாதகமாக இருக்க வேண்டும் ஏனெனில் 9000 அலகுகளுக்கான மாறி செலவு 7000 அலகுகளுக்கான மாறி செலவுடன் ஒப்பிடும்போது அதிகம் எனவே 9000 அலகுகளின் மாறி செலவு 196200 ஆகவும் 7000 அலகுகளுக்கு எதிர்பார்க்கப்படும் மாறி செலவு 15600 ஆகவும் உள்ளது எனவே இயற்கையாகவே மாறுபாடுகள் இருக்க வேண்டும் இந்த சூழ்நிலையில் அதிர்ஷ்டவசமாக சாதகமான மாறுபாட்டை 43600 என்று கண்டறிந்துள்ளோம் சரியா இப்போது பங்களிப்பு விளிம்பு பங்களிப்பு விளிம்பு என்பது பங்களிப்பு விளிம்பு எதிர்மறையாக இருப்பதை நாம் காண வேண்டும் ஏனெனில் மாறி செலவு சாதகமானது மற்றும் விற்பனை நிலை குறைந்துவிட்டது எனவே இதன் பொருள் இப்போது பங்களிப்பு விளிம்பு மாறி செலவை ஒப்பிடுகையில் எதிர்பார்க்கப்பட்ட பங்களிப்பு அளவு ஒரு விற்பனை மாறி இது ஒரு மாறி செலவு இது ஒரு விற்பனை மாறி இது ஒரு மாறி செலவு சரியா எனவே விற்பனை கழித்தல் மாறி செலவு ஒரு மாஸ்டர் பட்ஜெட்டின் மட்டத்தில் 82800 என்ன எதிர்பார்க்கிறது ஆனால் உண்மையில் 7000 அலகுகளின் மட்டத்தில் இப்போது அது வந்துவிட்டது அது இப்போது வந்துள்ளது ஏனெனில் விற்பனை குறைந்துவிட்டதால் அது 64400 ஆகும் எனவே இந்த மாறுபாடும் எதிர்மறையாக இருக்கும் மேலும் இது குறித்து எந்த பிரச்சினையும் அல்லது தீவிரமான சிக்கலும் இல்லை நிலையான செலவு பற்றி பேசுவோம் நிலையான செலவு 9000 மற்றும் 70000 7000 மற்றும் 70000 என ஒரே மாதிரியாக இருக்கும் எனவே எந்த மாறுபாடும் எதிர்பார்க்கப்படவில்லை எனவே இந்த இரண்டு நெடுவரிசைகளையும் நெடுவரிசைகள் 3 மற்றும் நெடுவரிசை 5 ஐ ஒப்பிட்டுப் பார்த்தால் இந்த இரண்டு நெடுவரிசைகளும் பட்ஜெட்டுகள் சரி எனவே நம்மிடம் 9000 பட்ஜெட் உண்மையான செயல்திறன் 7000 இருந்தது எனவே 7000 க்கு ஒரு பட்ஜெட்டை உருவாக்கினோம் இதனால் இந்த பட்ஜெட் 7000 அலகுகளுக்கான பிளேக்சிபிள் பட்ஜெட் முக்கிய அடையாளமாக மாறும் சந்தையில் தயாரிக்கப்பட்டு விற்கப்படும் 7000 அலகுகளின் உண்மையான செயல்திறனை ஒப்பிட்டுப் பார்க்க இப்போது நாம் இரண்டாம் நிலை பகுப்பாய்விற்குச் செல்வோம் இரண்டாம் நிலை பகுப்பாய்வு பிளேக்சிபிள் பட்ஜெட் மாறுபாடு ஆகும் அதாவது உண்மையான முடிவுகளை உண்மையான செயல்பாட்டு மட்டத்திலும் உண்மையான விற்பனை செயல்பாட்டு மட்டத்தில் பிளேக்சிபிள் பட்ஜெட்டிலும் ஒப்பிடுவதன் மூலம் பிளேக்சிபிள் பட்ஜெட் மாறுபாடுகளைக் கண்டறிந்தால் அது மீண்டும் 7000 அலகுகள் ஆகும் இப்போது 7000 7000 விற்பனை 217000 217000 விற்பனை விலையை சந்திக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது எனவே இது அதுபோலவே நல்லது நாம் ஒரு அலகு விற்பனை விலையை அதிகரிக்கவோ குறைக்கவோ முடியவில்லை என்பதால் விற்பனையின் அதே அளவை நாம் அடைந்துள்ளோம் இப்போது 7000 அலகுகளுக்கான பட்ஜெட்டின் படி மாறி செலவு மாறி செலவு எவ்வளவு 152600 உண்மையில் மாறி செலவு எவ்வளவு ஏற்பட்டது இது 158270 அதாவது மாறி செலவு அதிகரித்துள்ளது அதாவது எதிர்மறை மாறுபாடுகள் 5670ஆக உள்ளன இது கவலைக்குரிய கடுமையான காரணமாகும் செயல்பாட்டு அளவு 9000 முதல் 7000 வரை குறைந்துவிட்டால் 7000 அலகுகளில் இந்த 9000 அளவிலான செயல்திறனைப் பார்க்கும்போது 7000 அலகுகளுக்கு வரவு செலவுத் திட்ட மாறி செலவுகள் 152600 ஆக இருக்கும் என்று எதிர்பார்க்கப்பட்டது உண்மையில் அது 158270 எனவே எதிர்மறையான மாறுபாடுகள் உள்ளன எதிர்பார்க்கப்படும் அல்லது வரவு செலவுத் திட்ட செலவினத்துடன் ஒப்பிடும்போது உங்கள் மாறி செலவு அதிகரிக்கப்படுகிறது எனவே பங்களிப்பு அளவு 64400 டாலர்களாகவும் உண்மையான பங்களிப்பு 58730 ஆகவும் இருப்பதால் பங்களிப்பு அளவு குறைக்கப்பட்டுள்ளது எனவே 5670 இன் எதிர்மறை மாறுபாடுகள் உள்ளன இது மீண்டும் கவலைக்குரிய காரணமாகும் இப்போது நாம் கீழ் நிலைக்கு வருகிறோம் நிலையான செலவு என்ன 70000 இல் 9000 70000 இல் 7000 70000 ஆக இருக்க வேண்டும் ஆனால் இங்கே இது மிகவும் ஆபத்தான சூழ்நிலையாகும் நிலையான செலவும் 300 அதிகரித்துள்ளது இது மிகவும் தீவிரமான பிரச்சினை சரிசெய்ய முடியாது நிலையான செயல்பாட்டை விட கொடுக்கப்பட்ட செயல்பாட்டை அதிகரிக்க அனுமதிக்க வேண்டும் இது 300 ஆக உயர்ந்துள்ளது இது கவலைக்குரிய மிகக் கடுமையான காரணமாகும் மாறக்கூடிய செலவைப் பொறுத்தவரையில் உண்மையான செயல்திறனின் காலகட்டத்தில் சொல்லப்பட்ட பொருட்களின் விலை உயர்ந்து இருக்கலாம் என்பதை நாம் ஏற்றுக் கொள்ளலாம் பட்ஜெட்டை தயாரிக்கும் நேரம் வேறுபட்ட விலையாக இருக்கலாம் ஆனால் உண்மையில் வாங்கும் போது சந்தையில் இருந்து பொருளின் விலை உயர்ந்துள்ளது அல்லது பொருள் வீணாகிவிட்டதால் செலவு மற்றும் உயர்ந்துள்ளது ஆனால் நிலையான செலவு ஏற்பட்டால் இந்த செலவு அதிகரிக்கக்கூடாது நிலையான செலவு அதிகரிக்கக்கூடாது அது அப்படியே இருக்க வேண்டும் பொதுவாக இது மாறாது இது ஒரு அலகிற்கு மாறுகிறது ஆனால் மொத்த செலவு ஒரே மாதிரியாகவே உள்ளது எனவே இந்த விஷயத்தில் நம் நிலையான செலவும் 300 டாலர் உயர்ந்துள்ளது என்பதை மிகக் கடுமையான சிக்கலாக நாம் கருதுகிறோம் அதுவே உங்கள்ஆப்ரேட்டிங் இன்கம் இறுதிஆப்ரேட்டிங் இன்கம் எதிர்மறையாக பாதிக்கப்பட்டுள்ளது வெளியீடு மற்றும் விற்பனையின் 7000 அலகுகளில் எதிர்பார்க்கப்படும்ஆப்ரேட்டிங் இன்கம் 5600 டாலர்கள் மற்றும் இந்த விஷயத்தில் இதுஆப்ரேட்டிங் இன்கம் அல்ல என்று அர்த்தம் ஆனால் கழித்தபின் அது செயல்பாட்டு இழப்பு என்பதை நீங்கள் காணலாம் நமக்கு சாதகமான பங்களிப்பு இருந்தது நாம் நேர்மறையான பங்களிப்பு 64400 டாலர்கள் எதிர்பார்த்தோம் நிலையான செலவை 70000 டாலர்களாகக் கழித்தோம் இழப்பு இயக்க இழப்பு 5600 டாலர்கள் என்று எதிர்பார்க்கப்படுகிறது ஆனால் உண்மையான செயல்திறன் சரிசெய்ததால் செலவில் மாறி செலவும் அதிகரித்துள்ளதால் உண்மையான செயல்திறன் அதிகரித்துள்ளது எனவே நமது இயக்க இழப்பு அதே அளவு 5970 ஆக உயர்ந்துள்ளது எனவே இது 5600 மற்றும் 5970 ஆகும் இது மொத்த இழப்பு 11570 க்கு சமம் எனவே இதன் அர்த்தம் இது மீண்டும் மிகவும் தீவிரமானது மற்றும் பட்ஜெட் என்பது உண்மையான செயல்திறனை பட்ஜெட் செய்யப்பட்ட செயல்திறனுடன் ஒப்பிட்டுப் பார்க்க வேண்டும் என்பதைப் புரிந்துகொள்ள உதவுகிறது மாறுபாடுகள் மற்றும் மாறுபாடுகளுக்கான காரணங்களைக் கண்டறிந்து எதிர்காலத்திற்கான அந்த மாறுபாடுகளைக் கட்டுப்படுத்த முயற்சிக்கிறது எதிர்காலத்தில் எந்தவிதமான மாறுபாடுகளும் குறிப்பாக எதிர்மறை மாறுபாடுகள் நடைபெறாது ஆகவே முதன்மை பட்ஜெட் மற்றும் பிளேக்சிபிள் பட்ஜெட்டுக்கு இடையிலான இந்த மாறுபாட்டை நீங்கள் காண்கிறீர்கள் அவை மொத்த விற்பனை நடவடிக்கை மாறுபாடுகள் என அழைக்கப்படுகின்றன இது 18400 க்கு சாதகமற்றது ஆனால் இந்த மாறுபாடுகள் கவலைக்குரியதாகும் இந்த இரண்டு நிலைகளும் ஒரே மாதிரியாக இருப்பதால் இது 5970 ஆகும் இது எதிர்பார்க்கப்படவில்லை 7000 பட்ஜெட் 7000 உண்மையான செயல்திறன் எனவே இவை இரண்டும் ஒரே மாதிரியாக இருக்கும் என்று எதிர்பார்க்கப்படவில்லை ஆனால் இவை ஒரே மாதிரியாக இருக்கும் என்று எதிர்பார்க்கப்பட்டது ஆனால் அது ஒரே மாதிரியாக இல்லை எனவே நமது மாறி செலவு அதிகரித்துள்ளது நம் நிரந்தர செலவு அதிகரித்துள்ளது மற்றும் இறுதியாக மொத்த பிளேக்சிபிள் பட்ஜெட் மாறுபாடு இங்கே எதிர்மறையாகிவிட்டது மொத்த முதன்மை பட்ஜெட் மாறுபாடு இதுதான் இது 24370 க்கு சமம் எனவே இது நமக்கு மிகவும் முக்கியமல்ல இது புறக்கணிக்கப்படலாம் ஆனால் இது நமக்கு மிகவும் முக்கியமானது ஏனென்றால் அதே அளவிலான பட்ஜெட்டிற்கும் உண்மையான செயல்திறனின் அதே அளவிற்கும் இடையிலான வேறுபாடுகள் இருக்கக்கூடாது இப்போது நாம் பிளேக்சிபிள் பட்ஜெட்டைப் பற்றிய கூடுதல் தெளிவுபடுத்தலுக்காகச் செல்கிறோம் பிளேக்சிபிள் பட்ஜெட் முழுமையான நிறுவனத்தில் மட்டுமல்ல நிறுவனத்திற்கு ஒட்டுமொத்தமாக நிறுவனத்திற்கு ஒட்டுமொத்தமாக தயாரிக்கப்படுகிறது ஆனால் வெவ்வேறு அலகுகள் மற்றும் துணை அலகுகளுக்கு துறைகளுக்கு மற்றும் துணைத் துறைகளுக்கு வேறுபட்டது ஆகையால் மொத்த செலவு அதிகரிக்கும் போது செயல்பாட்டு அடிப்படையிலான நிலை பிளேக்சிபிள் பட்ஜெட்டைத் தயாரிக்கும்போது செலவு ஏன் அதிகரித்துள்ளது என்ன காரணம் எந்தத் துறை எந்த பிரிவு துணைப்பிரிவுகளின் பங்களிப்பு மாறுபாட்டை எதிர்மறையாக மாற்றுகிறது என காணலாம் அல்லது வரவுசெலவுத் திட்டத்திற்கு எதிரான உண்மையான செயல்திறனை அதிகரிக்க அல்லது குறைக்க அல்லது உண்மையானவற்றுக்கு எதிரான பட்ஜெட் செயல்திறன் என்ன என்பதை காணலாம் எனவே முழு நிறுவனத்தையும் முழு பட்ஜெட் செயல்முறையையும் வெவ்வேறு நடவடிக்கைகளாகப் பிரிப்பது அல்லது செயல்பாட்டு வாரியாக அல்லது செயல்பாட்டு அடிப்படையிலான பிளேக்சிபிள் பட்ஜெட் என அழைக்கப்படும் ஒரு பிளேக்சிபிள் பட்ஜெட்டை உருவாக்குவது எப்போதுமே நல்லது இதனால் விரும்பத்தக்கதல்ல என்று எதுவும் நடக்கும்போது நாம் அதற்கான காரணங்களை கண்டுபிடித்து முழு நிறுவனத்தையும் வெவ்வேறு நடவடிக்கைகளின் அடிபடையில் பிரிக்கலாம் எனவே சிக்கல் எங்கிருந்து வந்தது எந்தத் துறையில் பிரச்சினை வந்துள்ளது எந்த நடவடிக்கையின் கீழ் சிக்கல் வந்துள்ளது என்பதை நீங்கள் எளிதாகக் கண்டறியலாம் அதற்கான காரணங்களை நாம் கண்டுபிடித்து அந்த எதிர்மறை மாறுபாடுகளுக்கு காரணமான காரணங்களுக்கு எதிராக நடவடிக்கை எடுக்கலாம் எடுத்துக்காட்டாக இந்த விஷயத்தில் முழு நிறுவனத்தையும் முழு வணிக நடவடிக்கைகளையும் எத்தனை என்று பிரித்துள்ளோம் 1 2 3 4 நான்கு நடவடிக்கைகள் ஒரு செயல்பாடு ஒரு செயலாக்கம் எனவே மூலப்பொருளை வாங்குவது உற்பத்தித் துறைகளுக்கு வழங்குவது மற்றும் செயலாக்குவது இதன் பொருள்இந்த செயல்பாடு மற்றும் செயலாக்க மட்டத்தை நாம் உருவாக்கியுள்ளோம் என்று அர்த்தம் மாறி செலவு எவ்வளவு இருக்க வேண்டும் அதாவது 10 5 டாலர்கள் நிலையான செலவு 13000 டாலர்கள் என்று எதிர்பார்க்கப்படுகிறது எனவே இது செயலாக்க நிலைக்கு நாம் நிர்ணயித்த நிறுவனத்திலன் செயல்பாட்டு தரமாகும் இரண்டாவது செயல்பாடு என்பது அமைவு அமைத்தல் என்பதன் பொருள் அமைவு என்பது வெவ்வேறு வகை தயாரிப்புகளை ஒரே இயந்திரத்தில் உற்பத்தி செய்யும் போது வெவ்வேறு வகையான தயாரிப்பு உதாரணங்களைத் தயாரிப்பதற்கான இயந்திரங்களை மாற்றுவது பின்னர் இரண்டு திட்டங்கள் அனைத்தும் ஒரே மாதிரியாக இருப்பதில்லை எனவே முதலில் ஒரு X என்ற ஒரு பொருளை உற்பத்தி செய்கிறீர்கள் பின்னர் இரண்டாவது நீங்கள் பொருள் Y யை நிறைய தயாரிக்க வேண்டும் எனவே நீங்கள் சில சிறிய மாற்றங்களைச் செய்ய வேண்டும் அந்த மாற்றங்கள் ஒரு அமைவு மாற்றங்கள் என்று அழைக்கப்படுகின்றன அந்த வழக்கில் வேறு வகையான தயாரிப்புகளை தயாரிப்பதற்கான அமைப்பை நீங்கள் மாற்றும்போது அது சொல்லும் பொறியாளர்களின் நேரத்தை மற்றும் இயந்திரத்தை அமைப்பதற்கும் சிறிது நேரம் ஆகும் இதனால் செலவும் ஏற்படுகிறது எனவே அமைப்பை மாற்றுவதற்கான ஒவ்வொரு செயலும் ஒவ்வொரு முறையும் இயந்திரத்தின் ஒரே ஆலையில் வெவ்வேறு தயாரிப்புகளை தயாரிப்பதற்கான அமைப்பை மாற்றுவதால் அது செலவை ஏற்படுத்துகிறது எனவே அமைப்பு எவ்வளவு நேரம் எடுத்தது மற்றும் எவ்வளவு செலவு ஏற்பட்டது எனவே அமைப்பை மாற்றுவதற்கான மாறி செலவு சராசரியாக 500 டாலர்களாகவும் நிலையான செலவு 12000 ஆகவும் இருக்க வேண்டும் என்று ஒரு தரத்தை இங்கு உருவாக்கியுள்ளோம் அதாவது நிலையான செலவு இயந்திரத்தை மாற்றும் இயந்திரத்தை சுத்தம் செய்யும் பொறியியலாளர்களின் சம்பளமாக இருக்கலாம் எடுத்துக்காட்டாக நான்கு வெவ்வேறு வகை பேனாக்களை உற்பத்தி செய்யும் ஒரு நிறுவனம் உள்ளது என்று வைத்துக்கொள்ளுங்கள் சரியா ஒரு பேனா நீல நிற மை இரண்டாவது கருப்பு மை மூன்றாவது சிவப்பு மை மற்றும் நான்காவது ஊதா நிற மை சரியா எனவே இந்த நான்கு பேனாக்கள் தயாரிக்கப்படுகின்றன எனவே நாம் முதலில் நீல பேனாவை தயாரிக்கப்போகிறோம் சரியா அதன்பிறகு நாம் கருப்பு பேனாவை தயாரிக்க விரும்புகிறோம் எனவே நீல மற்றும் கருப்பு நிறங்களில் அதிக வித்தியாசம் இல்லை ஆனால் நீங்கள் மை தயாரிக்கப்போகும் அந்தக் கிண்ணத்தை நீங்கள் சுத்தம் செய்ய வேண்டும் அல்லது நீங்கள் மை தயாரிக்கவேண்டும் சரியா எனவே இங்கு தூய்மைப்படுத்துதல் தேவைப்படுகிறது ஆனால் நீங்கள் மாற்றும் போது அல்லது நீல பேனாவை தயாரிக்கும்போது அதை சுத்தம் செய்ய குறைந்த நேரம் எடுக்கும் பின்னர் நீங்கள் கருப்பு பேனாவை தயாரிக்க விரும்புகிறீர்கள் ஆனால் நீங்கள் சிவப்பு பேனாவை தயாரிக்க வேண்டியிருக்கும் போது நீங்கள் சிவப்பு பேனாவை தயாரிக்க வேண்டியிருக்கும் போது மை தயாரிக்கப்படும் அந்த கிண்ணத்தில் ஏற்கனவே கருப்பு நிறம் உள்ளது அதை நீங்கள் சரியாக சுத்தம் செய்யாவிட்டால் அந்த சிவப்பு நிறம் உங்களுக்கு பாதிப்பை ஏற்படுத்தும் இது உங்கள் ஊதா நிறத்தை பாதிக்கும் எனவே நீல நிறத்தில் இருந்து கருப்பு நிறத்தை உற்பத்தி செய்யும் போது இயந்திரத்தின் அமைப்பையும் மறு அமைப்பு செய்ய அல்லது சுத்தம் செய்வது குறைந்த நேரம் எடுக்கும் ஆனால் கருப்பு நிறத்தில் இருந்து அதிக நேரம் எடுக்கும் ஏனெனில் கருப்பு மை அந்த கிண்ணத்தில் விடப்பட்டால் இருக்கும் அது மற்ற நிறத்தை பாதிக்கும் எனவே அமைவு நேரம் மாறும் நேரம் வேறுபடும் மற்றும் நீங்கள் அமைப்பை மாற்ற வேண்டும் ஏனென்றால் அந்த கருப்பு பேனாவை நீல மற்றும் சிவப்பு பேனாவுக்குப் பிறகு கருப்புக்குப் பிறகு தயாரிக்க முடியாது எனவே ஒவ்வொரு முறையும் இயந்திரத்தை மீண்டும் அமைக்க வேண்டும் அல்லது இயந்திரத்தை மாற்றி அமைக்க வேண்டும் எனவே இது நேரம் எடுக்கும் எனவே இதன் பொருள் முழு செயல்முறையையும் நான்கு செயல்பாடுகளாகப் பிரித்துள்ளோம் செயலாக்கம் ஒன்று அமைவு ஒன்று சந்தைப்படுத்தல் ஒன்று மற்றும் நிர்வாகம் ஒன்று இதனால் மொத்த செலவு இரண்டாகப் பிரிக்கப்பட்டுள்ளது எனவே இறுதியாக நீங்கள் அழைக்கக்கூடிய மொத்தத்தை கணக்கிட வேண்டும் இது நட்டத்தின் ஆப்ரேட்டிங் இன்கம் அதாவது 4 1 எனவே இதன் பொருள் என்னவென்றால் நம்மிடம் விற்பனை நிலை 7000 அலகுகள் மற்றும் நம் விற்பனை விலை 31 என்று நாம் கூறலாம் ஆனால் இங்கே மொத்த செலவைக் கணக்கிட்டால் அந்த மொத்த செலவு 221 டாலர்கள் ஆகும் 217000 டாலர்களின் மொத்த விற்பனை மதிப்புக்கு எதிராக இறுதியாக நமக்கு 4 1 டாலர்கள் இழப்பு ஏற்பட்டுள்ளது எனவே எந்த காரணங்களால் எந்தத் துறையின் பங்களிப்பு எந்த அளவிற்கு ஏன் இழப்பு ஏற்பட்டுள்ளது என்பதனால் இழப்பு இங்கே உள்ளது என்பதைக் கண்டறிய முயற்சிக்கிறோம் எனவே முழு பிளேக்சிபிள் பட்ஜெட்டை வெவ்வேறு துறைகள் துணைத் துறைகளாகப் பிரித்தல் அலகுகள் மற்றும் துணைக்குழுக்கள் அளவிடப்படவில்லை இது மிகவும் விரும்பத்தக்கது மேலும் இது இன்னும் சிறிது நேரம் எடுக்கப் போகிறது ஆனால் இது மிகவும் விரும்பத்தக்கது மிகவும் பயனுள்ளதாக இருக்கிறது ஏனெனில் இது உங்கள் முழு ஆதரவையும் ஆதரிக்கும் ஏனெனில் உற்பத்தி செயல்முறை அந்த வரவு செலவுத் திட்டத்திற்கும் உண்மையான செயல்திறன் ஆகும் இப்போது பிளேக்சிபிள் பட்ஜெட்டைப் பற்றி நாம் தயாரிக்கும் கடைசி அறிக்கையில் முழு விஷயத்தையும் இறுதி செய்கிறோம் இப்போது பிளேக்சிபிள் பட்ஜெட்டில் உண்மையான செலவு என்று இறுதி தகவல் கிடைத்தது சரியா நிலை ஒன்றுதான் இங்கே அது 7000 அலகுகள் இங்கே அது 7000 அலகுகள் சரியா இப்போது 7000 அலகுகளுக்கு உண்மையான செலவு என்ன அதாவது பட்ஜெட் செய்யப்பட்ட செலவு என்ன எதிர்பார்க்கப்பட்ட உண்மையான செலவு என்ன பதிவு செய்யப்பட்ட அல்லது கணக்கிடப்பட்ட உண்மையான செலவு என்ன இப்போது இந்த நெடுவரிசை நமக்கு அந்த மாறுபாடுகளைத் தருகிறது இந்த விஷயத்தில் நேரடியாக பொருள் செலவு 70000 டாலர்கள் உண்மையில் நாம் 69920 டாலர்களைக் கொண்டு வணிகத்தை நிர்வகிக்க முடிந்தது எனவே இதன் பொருள் இப்போது 80 டாலர் சாதகமான மாறுபாடுகள் கிடைத்துள்ளன சரி இப்போது அதற்கான காரணங்களை நாம் கண்டுபிடிக்க வேண்டும் அதற்கான காரணத்தை கடைசி நெடுவரிசையில் நீங்கள் கண்டறிந்தால் விளக்கத்திற்கும் குறைந்த விலை அதிக பயன்பாடு கொடுக்கப்பட்டுள்ளது எனவே நாம் எதிர்பார்த்தது மூலப்பொருளின் ஒரு அலகிற்கான விலை நாம் எதிர்பார்த்த பட்ஜெட் விலை அதிகமாக இருந்தது நாம் செலுத்திய உண்மையான விலை குறைவாக இருந்தது எனவே வணிகத்தை இன்னும் குறைவான விலையுடன் நிர்வகிக்க முடியும் ஆனால் பொருளின் பயன்பாடு எப்படியோ குறைந்துவிட்டது எனவே அதற்கான காரணத்தை இப்போது நாம் கண்டுபிடிக்க வேண்டும் நீங்கள் இங்கு நிறுத்த முடியாத ஒரு சாதகமான மாறுபாடு மாறுபாடுகள் சாதகமானவை எனவே நாம் கண்டுபிடிக்க வேண்டும் விலை குறைந்துவிட்டது நன்றாக இருக்கிறது ஏன் விலை குறைந்துவிட்டது அதையும் நாம் தேட வேண்டும் ஏன் பயன்பாடு அதிகரித்துள்ளது என்பதையும் நாம் தேட வேண்டும் அதுவும் பின்னர் காரணங்களை கட்டுப்படுத்தக்கூடியவை கட்டுப்பாடற்றவை மற்றும் கட்டுப்படுத்தக்கூடியதாக இருந்தாலும் கட்டுப்படுத்தப்படாவிட்டால் கொள்முதல் செய்பவர்களுக்கு எதிராக தேவையான நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் என்பதாகும் இதனால் எந்தவொரு மாறுபாடுகளும் நடைபெறாது எதிர்காலத்தில் மாறுபாடுகள் நடைபெறாது இதேபோல் இப்போது நாம் உழைப்பை ஒப்பிடுகிறோம் பட்ஜெட் செய்யப்பட்ட தொழிலாளர் செலவு 56000 டாலர்கள் உண்மையான தொழிலாளர் செலவு 61500 டாலர்கள் எனவே இதன் பொருள் 5500 எதிர்மறை மாறுபாடுகள் உள்ளன மேலும் இங்கு கொடுக்கப்பட்டுள்ள காரணம் அதிக வேஜ் ரேட்ஸ் மற்றும் அதிக பயன்பாடு ஆகும் எனவே இதன் பொருள் கட்டுப்படுத்த முடியாத காரணிகள் ஏனெனில் வேஜ் ரேட்ஸ் நிறுவனத்தால் கட்டுப்படுத்தப்படுவதில்லை தொழிலாளர் தேவை மற்றும் வழங்கலைப் பொறுத்து வேஜ் ரேட்ஸ் தொழிலாளர் சந்தையால் கட்டுப்படுத்தப்படுகின்றன வேஜ் ரேட்ஸ் தீர்மானிக்கப்படுகின்றன எனவே நீங்கள் ஊதிய விகிதத்தை நிர்ணயிக்க முடியாது எனவே இது ஒரு கட்டுப்பாடற்ற காரணி எனவே யாருக்கும் எதிராக எந்த நடவடிக்கையும் எடுக்க முடியாது மேலும் நீங்கள் இதைப் பற்றி பேசினால் உழைப்பின் பயன்பாடு என்று சொல்லுங்கள் எனவே உற்பத்தி நேரங்களின் எண்ணிக்கை ஏன் அதிகரித்துள்ளது தேடுங்கள் அதாவது அதே அளவிலான உற்பத்தியை உற்பத்தி செய்வதற்கு அதிக நேரம் பயன்படுத்தப்பட்டது என்று அர்த்தம் இதன் பொருள் நீங்கள் வேறு வகையான விஷயங்களுக்குச் செல்லுங்கள் என்று சொல்லலாம் எடுத்துக்காட்டாக இப்போது பயன்பாட்டுச் செலவு உதாரணத்தில் மாறுபாடுகள் சாதகமானது அவை ஒரு காரணத்தைக் கூறியுள்ளன அவையாவன அமைவு நேரத்தைக் குறைத்து பின்னர் செயலற்ற நேரம் அதிகப்படியான இயந்திர முறிவு இயந்திரங்கள் ஏன் அடிக்கடி உடைந்து போகின்றன என்பதாகும் இயந்திரத்தை மாற்றியமைக்க வேண்டுமா இயந்திரத்தை பழுதுபார்ப்பதா அல்லது ஏதேனும் பராமரிப்பதா என்பதை நாம் தேட வேண்டும் இயந்திரத்தின் பராமரிப்பு உயவு அல்லது சேவையில் சிக்கல் உள்ளது இந்த காரணங்கள் அனைத்தையும் கண்டுபிடிக்கப்பட வேண்டும் பின்னர் நாம் சுத்தம் செய்வது பற்றி பார்ப்போம் அடுத்தது நேரத்தை கட்டுப்படுத்துவது அதாவது கசிந்த கரைப்பான்களை சுத்தம் செய்வது என்று பொருள் இதன் பொருள் மாறுபாடு சாதகமற்றது இதன் பொருள் நாம் இந்த மாறி உற்பத்தி செலவு அல்லது விநியோகங்களை தேட வேண்டும் சப்ளைகள் என்பது சிறிய சிறிய பொருட்கள் மசகு எண்ணெய் எண்ணெய்கள் போன்ற பிற பொருட்கள் மற்றும் அதிக விலை மற்றும் அதிக பயன்பாடுகளுக்கான சிறிய பொருட்கள் எனவே இது மீண்டும் நாம் கவனமாக இருக்க வேண்டிய மிக முக்கியமான புள்ளியாகும் போக்குவரத்து செலவு பற்றி நாம் பார்ப்போம் எனவே விநியோகத்தை சந்திக்க விமான சரக்குகளை பயன்படுத்துகிறோம் எனவே விமான சரக்குகளை நாம் பயன்படுத்த வேண்டும் என்று மதிப்பிடப்படவில்லை அது கப்பல் சாலை ரயில் மூலம் அனுப்பப்படும் என்று எதிர்பார்க்கப்பட்டது ஆனால் எப்படியாவது அந்த போக்குவரத்து முறையை மாற்றவேண்டும் எனவே செலவு அதிகரிக்கிறது காரணங்களைத் தேடுங்கள் நிர்வாகம் மீண்டும் சாதகமற்றது அதிகப்படியான நகலெடுத்தல் மற்றும் நீண்ட தூர அழைப்புகள் தொலைபேசி செலவுகள் மற்றும் பிற விஷயங்கள் போய்விட்டன புகைப்பட நகல் செலவுகள் மற்றும் பிற விஷயங்கள் அதிகரித்துள்ளன நாம் காரணங்களைத் தேட வேண்டும் பின்னர் நாம் தொழிற்சாலை செலவைப் பற்றி பார்ப்போம் எனவே இங்கே மீண்டும் சம்பள பகுதி மேற்பார்வையில் உள்ளது தொழிற்சாலை மேற்பார்வையாளர் செலவு அதிகரித்துள்ளது சம்பளம் அதிகரித்துள்ளது இது சாதகமற்ற மாறுபாடுகள் அதற்கான காரணத்தை நாம் கண்டுபிடிக்க வேண்டும் ஆனால் சம்பள செலவு என்பதால் மீண்டும் வெளிப்புற காரணிகளைப் பொறுத்தது எனவே நீங்கள் இங்கு அதிகமான விஷயங்களைச் செய்யலாம் எனவே கட்டுப்பாட்டுக்குள் இருக்கும் காரணிகளைக் கண்டுபிடித்து கட்டுப்படுத்த வேண்டும் கட்டுப்பாட்டிற்கு அப்பாற்பட்ட காரணிகள் கட்டுப்பாடற்ற அந்த காரணிகளை அடையாளம் காண்கிறீர்கள் ஆனால் நம்மால் எதுவும் செய்ய முடியாது ஏனெனில் இறுதியாக செலவைக் கட்டுப்படுத்த அனைத்து முயற்சிகளும் மேற்கொள்ளப்பட்டுள்ளன ஆனால் அது கட்டுப்பாட்டுக்கு அப்பாற்பட்டது எனவே இந்த அறிக்கையைப் பாருங்கள் இந்த அறிக்கையை நீங்கள் பட்ஜெட்டைத் தயாரிக்கிறீர்கள் என்பது எவ்வளவு உறுதியானது நீங்கள் உண்மையானவற்றுடன் ஒப்பிடுகிறீர்கள் மாறுபாடுகளைக் கண்டறிந்து கடைசி பத்தியில் விளக்கம் அளிக்கிறீர்கள் இப்போது இந்த விளக்கம் இந்த அறிக்கை உயர் நிர்வாகத்தின் முடிவெடுக்கும் குழுவின் முன் வைக்கப்படும் மற்றும் நிறுவனத்தின் வாரியக் கூட்டத்தில் இந்த அறிக்கை விவாதிக்கப்படும் அங்கு தடுப்பு நடவடிக்கைகள் குறித்த பரிந்துரை நடவடிக்கைகள் எடுக்கப்படும் என்பது வாரியத்தால் பரிந்துரைக்கப்படும் அடுத்த முறை வரவு செலவுத் திட்டங்கள் ஒவ்வொரு எச்சரிக்கையும் எடுக்கப்பட்டு உண்மையான செயல்திறன் வரும்போது எதிர்கால வரவுசெலவுத் திட்டத்திற்கும் உண்மையானவற்றுக்கும் இடையிலான ஒப்பீடு இதுவாகும் இந்த மாதிரியான சூழ்நிலையை உருவாக்க வேண்டாம் மற்றும் மாறுபாடுகள் எதுவும் கண்டறியப்படவில்லை அல்லது குறைந்தபட்ச மாறுபாடுகள் கட்டுப்பாட்டுக்குள் அல்லது அனுமதிக்கப்பட்ட வரம்பிற்குள் உள்ளன எனவே பிளேக்சிபிள் பட்ஜெட் மற்றும் மாஸ்டர் பட்ஜெட்டுக்கு இடையிலான அடிப்படை வேறுபாட்டை நீங்கள் இப்போது புரிந்துகொள்வீர்கள் ஸ்டாடிக் பட்ஜெட்டுடன் ஒப்பிடும்போது பிளேக்சிபிள் பட்ஜெட்டுகள் சிறந்த என்பதை நீங்கள் என்னுடன் சேர்ந்து ஒப்புக்கொள்வீர்கள் ஏனெனில் இது உண்மையான உற்பத்தியின் அளவோடு சரிசெய்யப்படுவதாலும் பட்ஜெட்டுகள் உற்பத்தியின் உண்மையான நிலைக்கு சமமாக இருக்கும்போது ஒப்பீடுகள் மிகச் சிறந்தவை அதிக வசதி கொண்டவை மற்றும் அவை மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் என்பதாகும் எனவே இந்த கருத்தியல் பகுதியில் இந்த கலந்துரையாடல் நான் இங்கே நிறுத்தி இதனை உங்களுக்கு விளக்கிய பிறகு மிகப் பெரிய அளவிற்கு இப்போது நான் புரிந்துகொள்ளும் ஒரு கணக்கை எடுத்துக்கொண்டு மேலும் நாம் புரிந்துகொள்வோம் மேலும் நெகிழ்வான வரவு செலவுத் திட்டங்களை எவ்வாறு தயாரிப்பது என்று கற்றுக்கொள்ள முயற்சிப்போம் அத்துடன் நெகிழ்வான வரவு செலவுத் திட்டத்தின் கீழ் வெவ்வேறு பட்ஜெட் அறிக்கைகள் எவ்வாறு தயாரிக்கலாம் என்பதனை அடுத்த வகுப்பில் உங்களுடன் விவாதிக்கிறேன்